கடந்த வகுப்பில் ரியல் டைம் என்றால் என்ன ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன அது சாதாரண ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை கற்றுக்கொண்டோம் மேலும் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எப்படி பணிகளை நேர வரம்பிற்குள் முடிப்பதற்கு உதவி செய்கிறது என்பதையும் அறிந்தோம் எம்பெட்டெட் மிக அதிகமாக பெருகி ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கியமான பயன்பாடாக மாறியுள்ளது அதற்குப் பின்பாக ரியல் டைம் சிஸ்டத்தின் வகைகளான ஹாட் ரியல் டைம் சாஃப்ட் ரியல் டைம் பேர்ம் சிஸ்டம் ஆகியவற்றையும் அவைகளின் எடுத்துக்காட்டுகளையும் குறித்து கற்றுக் கொண்டோம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் செயல்கள் 3 பிரிவுகளாக அறியப்படும் அவை பீரியாடிக் ஏ பீரியாடிக் மற்றும் ஸ்பொராடிக் பீரியாடிக் டாஸ்க் எனப்படுவது டைமரை பொருத்து கிரமமாக நடைபெறும் செயலாகும் எடுத்துக்காட்டாக ரசாயன ஆலைகளில் அதனுடைய பல்வேறு காரணிகளை கிரமமான கால இடைவெளிகளில் கணித்து அதற்கேற்ப ஏதாவது திருத்தம் செய்யப்பட வேண்டிய செயல்கள் ஏதாவது இருப்பின் அதை சரியான கால அளவுக்குள் செய்து முடிக்கும் வெப்பநிலையை மாற்றுதல் அல்லது வேதியியல் செறிவுகளை மாற்றுதல் கெமிக்கல் கான்செண்ட்ரஷன் ஆகியவற்றை எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் அனைத்து ரியல் டைம் செயலிகளில் பீரியாடிக் டாஸ்க் பெரும்பாலான அளவில் உள்ளன அவைகளில் ஏ பீரியாடிக் செயல்பாடுகளும் இருக்கலாம் ஏபீரியாடிக் செயல்கள் எப்பொழுதாவது நடக்கும் அவை சாஃப்ட் ரியல் டைம் டாஸ்க் எனப்படும் எடுத்துக்காட்டாக ஆபரேட்டர் ஒருவர் வெப்ப நிலையை உயர்த்துவதற்கான அல்லது வேதி வினைகளின் வீதத்தை குறைப்பதற்கான கட்டளையை கொடுக்கிறார் ஒருவேளை ஆப்பரேட்டர் இந்தக் கட்டளையை எப்பொழுது கொடுப்பார் என்பது தெரியாததால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் இந்த கட்டளைக்கான பதில் பொதுவாக சாஃப்ட் ரியல் டைம் ஆக இருக்கும் அதாவது ஒருவர் கட்டளை ஒன்றை கொடுக்கும்போது அதை செய்வதற்கு பல வினாடிகள் எடுத்துக் கொள்ளப் படலாம் அதற்கென்று கடுமையான நேர வரம்புகளை வரையறுக்க இயலாது மாறாக ஸ்பொராடிக் டாஸ்க் என்பவையும் எப்பொழுதாவது நடக்கும் ராண்டம் டாஸ்க் ஆக இருக்கும் ஆனால் அவை கடுமையான நேர வரம்புகளை டெட் லைன் கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக ரசாயன ஆலை ஒன்றில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டால் சென்சார் நிலைமையை உடனடியாக உணர்ந்துகொண்டு பல செயல்களை செய்ய துவங்கும் குறிப்பாக அலாரத்தை அலர செய்தல் வேதி வினைகளை நிறுத்துதல் தண்ணீரை பீச்சி அடித்தல் போன்ற செயல்களை செய்யத்தூண்டும் ஆனால் தீ விபத்தினால் எப்பொழுது அலாரம் அடிக்கும் என்பது முன்கூட்டியே தெரிந்து கொள்ளமுடியாத ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் அது ராண்டம் ஆக இருக்கும் ஆனாலும் அந்த அவசர சூழ்நிலைகளில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிவெடுத்து செயலாற்ற வேண்டியது அவசியம் ரியல் டைம் செயலிகளில் பெரும்பாலானவை பீரியாடிக் டாஸ்க் ஆகவும் சில ஏ பீரியாடிக் டாஸ்க் ஆகவும் அதாவது சாஃப்ட் ரியல் டைம் டாஸ்க் ஆக இருக்கும் அவை எப்பொழுதாவது நடக்கும் மற்றொரு வகையான ஸ்பொராடிக் டாஸ்க் என்பவை ரியல் டைம் டாஸ்க் ஆக இருக்கும் ஆனால் அவை எப்பொழுதாவது நடந்து அரிய வகையான ஏ பீரியாடிக் டாஸ்க் ஆக இருக்கும் அவைகளின் எண்ணிக்கை பீரியாடிக் டாஸ்கை விட குறைவாக இருக்கும் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் எந்த நிகழ்வையும் கட்டுப்படுத்த ஒரு நேர வரம்பு குறிக்கப்படுகிறது ஒரு நிகழ்வு நடக்கும்போது நாம் நேரத்தை கணக்கீடு செய்ய ஆரம்பித்து ஒரு நேர வரம்புக்குள் முடிவுகளை எடுக்கிறோம் அந்த நிகழ்வானது சூழ்நிலையால் ஏற்படுவதாக இருக்கலாம் அல்லது சிஸ்டத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் இந்த இரண்டுக்குமான எடுத்துக்காட்டுகளை நாம் காண்போம் வழக்கமான பயன்பாடுகளில் பெரும்பாலானவை ரியல் டைம் டாஸ்க் ஆகவும் நிகழ்வுகளின் விளைவாகவும் இருக்கும் இந்த நிகழ்வுகள் இன் டர்னல் அல்லது எக்ஸ்டெர்னல் ஆக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக உயர் வெப்ப நிலையை வெப்ப நிலை அளவீடு செய்யும் சென்சார் உணரும்போது உண்டாகும் செயலாக இருக்கும்போது அந்த வெப்ப நிலையை குறைப்பதற்காக தண்ணீரை பீச்சியடிக்கும் செயலாக அது இருக்கலாம் இந்த நிகழ்வானது வெப்பநிலை அதிகமாகிற வெளிப்புற நிகழ்வினால் உண்டாகிறது அவுட் ஆப் மெமரி அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு அதிகப்படியான நேரம் எடுப்பது போன்றவை உட்புற நிகழ்விற்கு எடுத்துக்காட்டு எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்வினால் ஒரு செயல் நடக்கும் போது அந்த செயலானது ரிலீஸ் பண்ணப்பட்டது அல்லது ஜெனரேட் பண்ணப்பட்டது என்று கூறப்படுகிறது ரியல் டைம் டாஸ்க் செடியூலிங் எனப்படுவது என்னவென்றால் டாஸ்க் செடியூலர் கணினியில் பலவிதமான பணிகள் எக்ஸியூட் பண்ண படுவதற்கு தயாராக உள்ளபோது எந்த டாஸ்க் அதாவது பணி முதலாவதாக எக்ஸியூட்பண்ண படவேண்டும் என்பதை முடிவு செய்யும் நான் ஏற்கனவே சொன்னபடி டாஸ்க் செடியூலர் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் முக்கிய பகுதியாகும் மேலும் அது செயலிகளை நேர வரம்பிற்குள் செயல்களை முடிக்க உதவுகிறது எல்லா விதமான ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திலும் முதன்மையாக நாம் குறிப்பிடுவது என்னவிதமான செடியூலர் பயன்படுகிறது என்பதை தான் செடியூலர் ஒரு முக்கியமான பகுதியாகும் சில அடிப்படையான சொற்றொடர்களை பார்ப்போம் ஜாப் என்பது வேலையின் ஒரு அலகு எடுத்துக்காட்டாக ஒரு பைலிலிருந்து டேட்டாவை ரீட் செய்வது ஏதாவது ஒரு கண்டிஷன் நிறைவேறுகிறதா என்று பரிசோதித்துப் பார்ப்பது டேட்டாவை இன்னொருடன் டாஸ்க் உடன் கம்யூனிகேட் செய்வது என்பதெல்லாம் டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது டாஸ்க் எனப்படுவது ஒரே மாதிரியான வேலைகளின் வரிசையாகும் எடுத்துக்காட்டாக ஒரு வேலை என்பது ரசாயன ஆலையில் வெப்பநிலையானது குறிப்பிட்ட அளவிற்கு மிகும்போது அதை கையாளுவதாக இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் டெம்பரேச்சர் சென்சார் முறையான இடைவெளியில் வெப்பநிலையை அளவிடும்போது வெப்பநிலையானது குறிப்பிட்ட அளவிற்கு மிகும்போது டாஸ்க் ஜெனரேட் செய்யப்படுகிறது சில மில்லி செகண்ட்களுக்கு ஒரு முறை இப்படியாக வெப்பநிலை அளவீடு செய்யப்பட்டு டெம்பரேச்சர் சென்சார் இன்டரப்ட் வழியாக இன்புட்டை கொடுக்கும்போது டாஸ்க் ஜெனரேட் செய்யப்படுகிறது டாஸ்க் ஜெனரேட் பண்ணப் படும் போது அந்த டாஸ்க் ரிலீஸ் செய்யப்பட்டது என்று சொல்லுகிறோம் அது டாஸ்க் ரிலீஸ் டைம் எனப்படும் அப்பொழுது சிறிது நேரத்தில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டாச்க்கை எக்சீக்யூட் செய்ய ஆரம்பிக்கும் எக்சீக்யுசன் ஆரம்பிக்கும் நேரம் ரிலீஸ் ஆகும் நேரம் ரியல் டைம்டாஸ்க் இன் டெட்லைன் ஆகியவை படத்தில் காட்டப் பட்டுள்ளது டெட்லைன் பூஜ்ஜியத்தை சார்ந்து கணக்கிடப் பட்டால் அது அப்சலுயூட் டெட்லைன் எனப்படும் மாறாக டெட்லைன் ரிலீஸ் டைமை சார்ந்து கணக்கிடப்பட்டு தெரிவிக்க பட்டால் அது ரிலேட்டிவ் டெட்லைன் எனப்படும் ரிலேட்டிவ் டெட்லைன் ஆனது டாஸ்க்ரிலீஸ் பண்ணப்பட்ட திலிருந்து டெட்லைன் வரை உள்ள நேரம் ஆகும் ஆனால் அப்சலுயூட் டெட்லைன் டாஸ்க் டைம் பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பிக்கும் எனவே டாஸ்கின் இன்ஸ்டன்ஸ் ஜாப் எனப்படும் பீரியாடிக் டாஸ்க் எனப்படுவது பலமுறை திரும்பத் திரும்ப கிளாக் இன் இன்டெர்ருப்ட் பொருத்து குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடைபெறும் ஆனால் ஏபீரியாடிக் டாஸ்க் டாஸ்க் மற்றும் ஸ்பொராடிக் டாஸ்க் எப்பொழுதாவது ராண்டம் ஆக நடக்கும் ஒவ்வொரு முறையும் டாஸ்க் நடைபெறும்போது டாஸ்கின் இன்ஸ்டன்ஸ் ஜெனரேட் செய்யப்பட்டது அல்லது ரிலீஸ் பண்ணப்பட்டது என்று கூறுவோம் டாஸ்க் T ஆனது i ஆவது முறை நடக்கும் போது டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் Ti கிடைக்கப்பெற்றது என்று கூறுவோம் நாம் ஏற்கனவே கொடுத்த விளக்கத்தின்படி பூஜ்ஜியத்தை சார்ந்த டெட்லைன் அப்சல்யூட் டெட்லைன் எனவும் டாஸ்க்இன் ரிலீஸ் நேரத்தைப் பொறுத்து கணக்கிடப்படும் டெட்லைன் ரிலேட்டிவ் டெட்லைன் எனவும் அழைக்கப்படும் இது மிக முக்கியமான சொற்றொடர் ஆகும் டாஸ்க் ரிலீஸ்இல் இருந்து டெட் லைன் வரை உள்ளது ரிலேட்டிவ் டெட்லைன் எனவும் பூஜ்ய நேரத்திலிருந்து டெட்லைன் வரை உள்ளது அப்சல்யூட் டெட்லைன் எனவும் கூறப்படுகிறது நாம் இப்பொழுது ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படும் மற்றொரு சொற்றொடரை புரிந்துகொள்வோம் ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படுவது டாஸ்க் ரிலீஸ்பண்ணப் படுவதில் இருந்து டாஸ்க் நிறைவுறும் நேரம் வரை உள்ள நேரம் ஆகும் டாஸ்க் என்னும் நேரத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டு சிறிது நேரத்தில் எக்ஸீக்யுசன் ஆரம்பிக்கபட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவடையும் டாஸ்க் ரிலீஸ் பண்ணப்பட்டதிலிருந்து அது நிறைவடையும் வரை உள்ள நேரம் ரெஸ்பான்ஸ் டைம் எனப்படும் நாம் ஏற்கனவே கூறியது போல சாதாரண ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் ரெஸ்பான்ஸ் டைம் குறைவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதில் பொதுவாக ஷாப்ட் ரியல் டைம் டாஸ்க் தான் இருக்கும் ரியல்டைம் அப்ளிகேஷன்களில் உள்ளவை ஷாப்ட் ரியல் டைம் டாஸ்க் இருந்தால்ரெஸ்பான்ஸ் டைம் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் ஹார்ட் மற்றும் ஸ்பொராடிக் டாஸ்க் இல் ரெஸ்பான்ஸ் டைமை குறைப்பது நோக்கம் அல்ல மாறாக ஹார்ட் ரியல் டைம் மற்றும் ஸ்பொராடிக் டாஸ்க் இன் நேரவரம்பிற்குள் அதை முடிப்பது தான் முக்கியம் ஹார்ட் ரியல் டைம் டாஸ்கை டெட்லைனுக்கு முன்பாக முடிப்பதால் எந்த நன்மைகள்இல்லை டாஸ்க் இன் பேஸ் எனப்படுவது மற்றொரு முக்கியமான சொற்றொடர் ஆகும் ஏனெனில் டாஸ்க் செடியூலரில் இது அடிக்கடி உபயோகப்படுத்தப்படும் ரியல் டைம் செயலிகளில் பெரும்பாலானவை பீரியாடிக் டாஸ்காக இருக்கும் ஆனால் அவை பூஜ்ஜிய நேரத்தில் இருந்து ஆரம்பிப்பது இல்லை மாறாக எலாப்ஸ் டைம் எனப்படும் நேரத்தை கடந்து தான் ஆரம்பிக்கும் பூஜ்ஜிய நேரத்திற்கும் டாஸ்க்கின் முதலாவதுஇன்ஸ்டன்ட்சுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் டாஸ்க் இன் பேஸ்phase என அழைக்க படும் இதை விளக்கும் படியாக ராக்கெட்டின் எடுத்துக்காட்டை அறிந்து கொள்வோம் ராக்கெட் ஒன்று எரியூட்டப்பட்ட உடன் ஆரம்பத்தில் அதனுடைய வேகத்தில் தான் சிறிது நேரம் செல்லும் அதற்காக சரி செய்யும் செயல்பாடுகள் எதுவும் அப்பொழுது எடுக்கப்படுவதில்லை ஆனால் சிறிது நேரம் கழித்து பாதை திருத்தம் ஆரம்பிக்கும் எடுத்து காட்டாக பாதை திருத்தம் ராக்கெட் ஏவப்பட்ட 2000 மில்லி செகண்ட் கழித்து ஆரம்பித்தால் பாதை திருத்தம் எனப்படும் டாஸ்க்கின் பேஸ் 2000 மில்லி செகண்ட் ஒரு முறை டாஸ்க் ஆரம்பித்து 2000 மில்லி செகண்ட் கழித்து அதாவது இன்ஸ்டன்ஸ் ஆரம்பித்து அதற்குப் பிறகு ஒவ்வொரு 50 மில்லி செகண்ட் களுக்கும் திரும்பத் திரும்ப நடந்து 8 மில்லி செகண்ட் எக்ஸிகிஷன் டைம் உடன் 50 மில்லி செகண்ட் ஆன டெட்லைன் க்குள் முடியும் இதுதான் பாதை திருத்தத்தின் ஃபேஸ் ஆகும் ராக்கெட் ஏவப்பட்ட பிறகு முதல் 2000 மில்லி செகண்டுகள் எந்த பாதை திருத்தமும் நடைபெறாது அதற்குப் பிறகு பாதை திருத்தம் செய்யப்பட்டு 50 மில்லி செகண்டுகளுக்கு ஒருமுறை அது திரும்பத் திரும்ப நடக்கும் ஒவ்வொரு முறையும் பாதை திருத்தம் செய்ய அது 8 மில்லி செகண்ட் களை எடுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் முடிக்க அது ரிலீஸ் செய்யப்பட்டதில் இருந்து 50 மில்லி செகண்டுகள் ஐ அது டெட்லைன் ஆக எடுத்துக்கொள்ளும் வாலிட் செடுயூல் மற்றும் பீசிபில் செடுயூல் என்பவை இன்னொரு முக்கியமான சொற்றொடர் ஆகும் வாலிட் செடுயூல் எனப்படுவது ஒரே ஒரு டாஸ்க் ஆனது ப்ராசஸ்ருக்கு கொடுக்கப் படும் எந்த ஒரு டாஸ்க்கும் அது ரிலீஸ் பண்ண படுவதற்கு முன்பாக செடுயூலருக்கு கொடுக்கப்படுவதில்லை மேலும் பிரசிடெண்ஸ் மற்றும் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆகியவை சரியாக கவனிக்கப்படும் ஆனால் டாஸ்க் நேர வரம்பிற்குள் முடியுமா என்பதை கூறமுடியாது ஆனால் இத்தோடு நேரம் வரம்பிற்குள் டாஸ்க் முடியுமென்றால் அது பீசிபில் செடுயூல் எனப்படும் புரொபிசியன்ட் செடியுலர் என்றால் என்ன ஒருவேளை முதலாவது செடியுலர் டாஸ்க்கை நேர வரம்பிற்குள் முடிக்க இயலாது இருக்கும்போது மற்றொரு செடியுலர் அதை நேர வரம்பிற்குள் முடிக்க முடியுமென்றால் இரண்டாவது செடியுலர் முதல் செடியுலர் ஐ விட புரொபிசியன்ட் ஆக கருதப்படும் செடியுலர் S1 செடியுலர் S2 விட எப்பொழுது சிறந்ததாக கருதப்படும் என்றால் S1 சிறப்பாகசெடியுலர் செய்யும்போதெல்லாம் S2 ம் செய்யும் எப்பொழுது 2 செடியூலரும் ஒரே மாதிரியான பீசிபில் செடுயூல் கொடுக்க முடிகிறதோ அப்பொழுது அவை இக் வெலன் டாக கருதப்படும் ஒப்டிமல் செடியுலர் எனப்படுவது எப்பொழுதெல்லாம் மற்றொரு செடியுலர் பீசிபில் செடுயூல் கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதுவும் கொடுக்க முடியும் செடியூலிங் பாயிண்ட் என்பது மற்றொரு சொற்றொடர் ஆகும் செடியுலர் என்பது ஒரு சாஃப்ட்வேர் கூறாகும் அது எந்த நேரத்தில் செயலாக்கம் பெற்று எந்த டாஸ்கை அடுத்ததாக இயக்க வேண்டும் என்று அறிந்திருக்கும் செடியூலிங் பாயிண்ட் என்பது எந்தெந்த நேரத்தில் செடியுலர் செயல் ஆக்கம் பெற்று எந்த டாஸ்கை அடுத்ததாக இயக்க வேண்டும் என்று முடிவு செய்ய முடிகிறதோ அவை செடியூலிங் பாய்ண்ட் எனப்படும் க்ளாக் டிரிவன் செடியூலரில் செடியூலிங் பாயிண்ட் என்பவை பீரியாடிக் டைமர் இலிருந்து வரும் இன்டருப்டை பொருத்து இருக்கும் க்ளாக் இன்டருப்டை இலிருந்து ஜெனரேட் செய்யப்படும் அவை டைம்லைனில் சீராக வைக்கப்படுகின்றன இவன்ட் ட்ரிவன் செடியுலரில் க்ளாக் இன்டருப்டை பொருத்து செடியுலர் செயல் ஆக்கம் பெறாமல் குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்து இருக்கும் பெயருக்கு ஏற்றார் போல இந்த செடியுலரை க்ளாக் இன்டருப்ட் இயக்காமல் டாஸ்க் கம்பிலேஷன் அல்லது ஜெனரேஷன் அவற்றை இயக்கும் இவன்ட் ட்ரிவன் செடியுலரில் புதிய டாஸ்க் வரும்போது அவை உடனடியாக ஷெட்யூல் செய்யப்பட வேண்டுமோ என்பதை செடியுலர் முடிவெடுக்கும் அதைப்போல ஒரு டாஸ்க் முடிவடையும்போது செடியுலர் அடுத்து எந்த டாஸ்கை ஷெட்யூல் செய்யவேண்டுமென்று முடிவு செய்யும் இவன்ட் ட்ரிவன் செடியுலரை விட க்ளாக் ட்ரிவன் செடியுலர் எளிமையானது இவன்ட் ட்ரிவன் செடியுலர் மிக சிக்கலாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் க்ளாக் டிரிவன் செடியூலர் எளிமையான செயலிகளில் பயன்படுகின்றன ஆனால் சிறப்பான ரியல் டைம் செயலிகளில் இவன்ட் ட்ரிவன் செடியுலர் பயன்படுகின்றன வித்தியாசமான செடியூலர் இப்பொழுது கிடைக்கின்றன நாம் ரியல் டைம் சிஸ்டம் டாஸ்க் பண்புகள் டாஸ்க் குறித்ததான பல சொற்றொடர்கள் டாஸ்க் இன் வகைகள் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம் யூனி ப்ராசசரில் டாஸ்க் செடியூலிங் எப்படி நடைபெறுகிறது என்று பார்ப்போம் 1970 மற்றும் 80 களில் டாஸ்க் செடியூலிங் குறித்த ஆராய்ச்சி அதிகமாக இருந்தது அந்த கால கட்டங்களில் அதிகமாய் இருந்த அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் இப்பொழுது வரை பயன்படுத்தப்படுகின்றன ஆராய்ச்சியின் முடிவாக கிளாக் ட்ரிவன் மற்றும் இவன்ட் ட்ரிவன் வகை செடியுலர்கள் கிடைக்கின்றன ஏற்கனவே சொன்னபடி க்ளாக் டிரிவன் செடியூலரில் செடியூலிங் பாயிண்ட் என்பவை பீரியாடிக் டைமர் இலிருந்து வரும் இன்டருப்டை பொருத்து இருக்கும் க்ளாக் ட்ரிவன் செடியுலர் எளிமையானது இவன்ட் ட்ரிவன் செடியுலரில் க்ளாக் இன்டருப்டை பொருத்து செடியுலர் செயல் ஆக்கம் பெறாமல் குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்து இருக்கும் அந்த நிகழ்வுகள் டாஸ்க் ஆரம்பிக்கும் அல்லது முடிவடையும் நிகழ்வாக இருக்கும் கீழ் காண்பவை செடியூலரின் வகைகளாக அறியப்படுகின்றன முதலாவதாக என்ட் லெஸ் லூப் இவை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாத எளிமையான ப்ரோக்ராம் ஆகும் இவைகளில் டாஸ்க் என்பது இல்லை மாறாக ஏதாவது ஒரு கண்டிஷனை செக் செய்து அதனுடைய முடிவுக்கு ஏற்றபடி காரியங்களை செய்யும் எளிமையான சைக்கிளிக் எக்சீக்யூடார் கொண்டு இவை ஆரம்பிக்கும் அவை ஒரே ஒரு அதிர்வெண்ணில் டாஸ்கை எக்ஸியூட் செய்யும் அதனால் டாஸ்கின் பீரியட் ஒரே மாதிரியாக இருக்கும் டைமர் இன்டெருப்ட் வரும்போது டாஸ்கானது எக்ஸிக்யூஷன்க்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சிஸ்டம் வெயிட் நிலைக்கு செல்லும் மல்டி ரேட்சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் பல அதிர்வுகளை கொண்டது வித்தியாசமான நேர அளவுகளில் வித்தியாசமான டாஸ்க் இருக்கும் மல்டி ரேட்சைக்கிளிக் எக்சீக்யூட்டிவ் இந்த டாஸ்க்கை கையாண்டு நேர வரம்பிற்குள் அவை முடிவடைய உதவும் இவை எளிமையான சைக்கிளிக் எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு செய்யப்படுவதால் அவை எளிமையான செயலிகளில் பயன்படுகின்றன முன்னுரிமை சார்ந்த ப்ரீ எம்ப்டிவ் செடியுலர் ஒரு இவன்ட் ட்ரிவன் செடியுலர் அடுத்த வகுப்பில் நாம் சைக்கிளிக் செடியுலர் குறித்து கற்றுக்கொள்வோம்